பொறியியல் கணிதம் II பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இது ஃபோரியர் உருமாற்றத்தின் மதிப்பீடு பற்றிய விரிவுரை எண் 46 ஆகும் இங்கே நாம் பல சார்புகளை கருத்தில் கொண்டு அவற்றின் ஃபோரியர் உருமாற்றத்தை மதிப்பீடு செய்ய போகிறோம் எடுத்துக்காட்டாக செவ்வக துடிப்பு சார்பு விவாதிக்கப்படும் மற்றும் அடுக்குக்குறி சார்புகளின் சில வடிவங்கள் டிராக் - டெல்டா சார்பின் ஃபோரியர் மாற்றத்தை எடுத்துக் கொள்வோம் இறுதியாக தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தின் சில எடுத்துக்காட்டுகளை காண்போம் முதல் கணக்கை எடுத்து கொள்வோம் பின்வரும் சார்பின் ஃபோரியர் மாற்றத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது 𝑎 முதல் 𝑎 வரை சார்பு 1 எனவும் பகுதியில் 0 எனவும் வரையறுக்கப்படுகிறது இங்கே a என்பது சில நேர்மறை எண் இப்பகுதியில் அது 1 என வரையறுக்கப்படுகிறது மற்றும் இதற்கு வெளியே அது 0 என வரையறுக்கப்படுகிறது இது செவ்வக துடிப்பு சார்பு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையுடன் 1√2π மற்றும் சார்பு 𝑒𝑖𝛼𝑥 பயன்படுத்தலாம் மேலும் சார்பு 𝑎 முதல் 𝑎 வரை வரையறுக்கப்படுகிறது எனவே தொகையிடல் 𝑎 முதல் 𝑎 வரை எளிமைப்படுத்தப்படும் மற்றும் இப்பகுதியில் சார்பின் மதிப்பு 1 ஆகும் எனவே 𝑒𝑖𝛼𝑥 ஐ தொகையிட நாம் பெறுவது 𝑖𝛼 𝑒𝑖𝛼𝑥 ஆகும் பிறகு நாம் மேல் மற்றும் கீழ் எல்லையை பிரதியிடலாம் முதலில் மேல் எல்லையை பிரதியிட 𝑒𝑖𝛼𝑎 எனவும் மற்றும் கீழ் எல்லையை பிரதியிட 𝑒−𝑖𝛼𝑎 எனவும் பெறுகிறோம் மேலும் இதனை சைன் சார்பின் அடிப்படையில் மீண்டும் எழுதலாம் இங்கு 2𝑖 ஐ அறிமுகப்படுத்துவதன் மூலம் அடிப்படையில் இது sin a∝ மற்றும் வெளிப்புற காரணி 2அல்லது 22π உள்ளது எனவே இது மிகவும் எளிய சார்பு இச்சார்பானது −𝑎 முதல் a வரை மட்டுமே வரையறுக்கப்படுகிறது எனவே −∞ முதல் ∞ வரை உள்ள தொகையிடல் −𝑎 முதல் −𝑎 ஆக மாறுகிறது பின்னர் அடுக்குக்குறி சார்பின் காரணமாக தொகையிடல் எளிதானது மற்றும் ஃபோரியர் மாற்றத்தின் மதிப்பைப் பெற்றோம் மற்றொரு கணக்கில் e ax2 எடுத்துக் கொள்வோம் இங்கு a என்பது நேர்மறை எண் மற்றும் இந்த கணக்கிற்கு ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையை 𝑒𝑖𝛼𝑥 க்கு பயன்படுத்துவதன் மூலம் e ax2𝑑𝑥 ஐ பெறலாம் இந்நிலையில் e ax2 தீர்ப்பது மிகவும் கடினமானவை எனவே இது ஒரு எளிய தொகையிடல் அல்ல நாம் அடுக்குக்குறி சார்பு e ax2 போன்ற ஒரு சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று இப்போது சிந்திக்க வேண்டும் எனவே 𝑒𝑖𝛼𝑥 வரையறை காரணமாக மற்றொரு உறுப்பு ஏற்கனவே உள்ளது இந்நிலையில் நாம் 𝑒 ஐ அடுக்குக்குறி சதுர சார்பாக உருவாக்க வேண்டும் இறுதியாக நாம் ey2 போன்ற ஒன்றை மாற்றலாம் இந்த தொகையிடல் −∞ இலிருந்து ∞ வரை இருக்கும் என்று நமக்குத் தெரியும் அத்தகைய தொகையிடல்களின் மதிப்பை காண்பதே நமது நோக்கம் ஆகும் இதனை தொகையிடல்களின் வகையாக மாற்ற முடிந்தால் அதே வடிவத்தில் மதிப்பீடு செய்யலாம் இப்போது நாம் உபயோகிப்பது என்னவென்றால் 𝑒𝑖𝛼𝑥 ஐ cos 𝛼𝑥 𝑖 sin 𝛼𝑥 என்று எழுதலாம் எனவே e ax2 என்ற சார்பிற்கு மற்றொரு வழி உள்ளது ஏனென்றால் இரண்டாவது தொகையிடலைப் பார்த்தால் i மற்றும் −∞ முதல் ∞ உடன் சேர்ந்து இருப்பதை காணலாம் இங்கு நாம் sin 𝛼𝑥 மற்றும் e ax2 𝑑𝑥 ஐ கொண்டுள்ளோம் எனவே இது மிகை சார்பாகும் பின்னர் இங்கே சைன் ஒற்றைப்படை சார்பாகும் எனவே இவ்விரண்டின் பெருகற்பலனானது ஒற்றைப்படை தொகையிடல் −∞ முதல் ∞ வரை மாறுபடும் இதன் விளைவாக மதிப்பு 0 ஆக இருக்கும் எனவே இரண்டாவது பகுதியின் தொகையிடல் sin 𝛼𝑥 ஆனது 0 ஆகிவிடும் பின்னர் நாம் முதல் தொகையிடலை மட்டுமே பார்க்க வேண்டும் நம்மிடம் cos𝛼𝑥 மற்றும் e ax2𝑑𝑥 உள்ளது இங்கே நாம் மாறிலியை தவிர தொகையிடலை I என எடுத்துக்கொள்வோம் பிறகு நாம் e ax2 ஐ கொண்டுள்ளோம் மற்றும் எப்படியாவது நாம் இன்னும் ஒரு 𝑥 ஐ அங்கே பெற முடிந்தால் e ax2 இன் தொகையிடல் சாத்தியமாகும் எனவே நாம் அவ்வாறு செய்வோம் 𝐼 ஐப் பொறுத்து நாம் இதை வகையிடுவோம் பின்னர் cos 𝛼𝑥 ஐ வகையிட − sin 𝛼𝑥 ஆகிவிடும் மற்றும் ஒரு x அங்கு இருப்பதைக் காணலாம் பின்னர் இதை பகுதி தொகையிடலை பயன்படுத்தி எளிதில் காண முடியும் இதை பயன்படுத்தி அடுக்குக்குறி சார்பு 𝑥 உடன் சேர்த்து தொகையிட முடியும் நம்மிடம் sin 𝛼𝑥 இருப்பதை போல் உள்ளது மற்றும் e ax2𝑥 ன் தொகையிடலை காரணி 2𝑎 உடன் சரிசெய்ய வேண்டும் பின்னர் e ax2 ன் எல்லை சரியாக 0 முதல் ∞ ஆக இருக்கிறது அதேபோல் sin 𝛼𝑥 ஐ வகையிட cos 𝛼𝑥 ஆகிவிடும் அங்கு ஒரு 𝛼 இருப்பதைக் காணலாம் மற்றும் ஏற்கனவே அங்கு 2𝑎 உள்ளது நம்மிடம் cos𝛼𝑥 மற்றும் e ax2 உள்ளது பின்னர் முதல் உறுப்பில் 𝑥 ஆனது ∞ ஐ அணுகும்போது அடுக்குக்குறி சார்பு e ax2 என்பது 0 க்குச் செல்லும் இது ஒரு முடிவிலி அளவு என்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை இவ்வாறு sin 𝛼𝑥 ன் காரணமாக எல்லை x ஆனது 0 அணுகும்போது 0 ஆகிவிடும் மற்றும் இந்த உறுப்பும் 0 ஆக மாறும் எனவே முதல் உறுப்பு மறைந்துவிடும் இரண்டாவது உறுப்பை தொகையிடல் I ன் மதிப்பீடு செய்கிறோம் தொகையிடல் I ஆனது cos 𝛼𝑥e ax2 ஆகும் இப்போது நம்மிடம் மிக எளிய வகையிடல் சமன்பாடு உள்ளது அதாவது dId∝ 2aI ஆகும் எனவே நாம் வகைக்கெழு சமன்பாட்டை தொகையிட வேண்டும் அல்லது விரும்பிய தொகையிடல் I ஐ பெற வகைக்கெழு சமன்பாட்டை தீர்க்க வேண்டும் எனவே நம்முடைய நிலைமை என்ன நாம் அங்கு வரையறுத்துள்ள I மற்றும் e ax இன் ஃபோரியர் உருமாற்றம் 2I என எழுதியுள்ளோம் எனவே தொகையிடல் I ஐத் தீர்ப்பதற்கு dId∝ 2aI என்ற வகைக்கெழு சமன்பாட்டிற்கு திரும்புவோம் இங்கு 𝐼 ஆனது சில நிலையான மாறிலி மற்றும் e ax2 ஐ கொடுக்க எளிதாக தீர்க்க முடியும் இப்போது கேள்வி என்னவென்றால் தன்னிச்சையான தொகையிடல் மாறிலியை எவ்வாறு பெறுவது என்பதுதான் ஆனால் 𝐼 என்பதை நினைவுபடுத்த I ஆனது 0 இல் மிகவும் எளிமையான செயல்பாடு 0e ax2 dx ஆகும் எனவே நாம் axy என எடுத்துக்கொள்வோம் அதாவது adxdy ஆகும் இங்கு தொகையிடலின் எல்லை 0 முதல் ∞ வரை ஆகும் மேலும் நம்மிடம் e y2 மற்றும் dxdya உள்ளது இதன் மதிப்பு 1a மற்றும் தொகையிடல் 0e y2 dy ன் மதிப்பு 2 ஆக இருக்கும் நாம் முந்தைய விரிவுரைகளிலும் இதைப் பயன்படுத்தினோம் 𝐼 இன் மதிப்பு 2 என மதிப்பிட்டுள்ளோம் மற்றும் மாறிலியின் மதிப்பு a ஏனென்றால் I ஐ பிரதியிட 𝛼 இன் மதிப்பு 0 ஆகும் எனவே நம்மிடம் மாறிலியின் உறுப்பு மட்டுமே உள்ளது இங்கு மாறிலி என்பது I ன் மதிப்பு 0 ஐ தவிர வேறில்லை எனவே நாம் மாறிலியின் உறுப்பைப் பெற்றோம் நம்மிடம் I உள்ளது தொகையிடல் I ஐ பயன்படுத்தி நாம் e ax2 இன் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பெறலாம் அதாவது 12ae ∝24a தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இது ரத்து செய்யப்பட்டு 2 ஐ பெறுகிறோம் அதனால் நாம் பெறுவது 12a மற்றும் e ∝24a ஆகும் இங்கே ஒரு சிறிய குறிப்பு நாம் ஃபோரியர் உருமாற்றத்தில் a 12 என எடுத்துக்கொண்டால் e ax2 இன் ஃபோரியர் மாற்றம் 12ae ∝24a ஆகும் a 12 என எடுத்துக்கொண்டால் இங்கே என்ன நடக்கிறது e x22 இன் ஃபோரியர் உருமாற்றத்தில் a 12 என எடுத்துக்கொண்டால் நாம் பெறுவது e ∝22ஆகும் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் e x22 இன் ஃபோரியர் உருமாற்றம் e ∝22 ஆகும் இங்கே 𝑥 க்கு பதிலாக 𝛼 மட்டுமே மாற்றப்படுகிறது இந்த ஒரே வித்தியாசம் மட்டுமே ஆனால் சார்பு ஒன்றே ஆகும் எனவே சார்பின் ஃபோரியர் மாற்றம் அதே சார்பினை பெறுகின்றன அத்தகைய சார்பு ஃபோரியர் உருமாற்றத்தின் கீழ் சுய தலைகீழ் என்று கூறப்படுகிறது ஏனெனில் f𝑥 இன் ஃபோரியர் மாற்றம் 𝑓𝛼 ஆகும் இது போன்ற சார்புகளின் உதாரணங்களில் ஒன்றாகும் சார்பு e at ன் ஃபோரியர் மாற்றத்தை நாம் காணும் மற்றொரு கணக்கு உள்ளது இங்கு 𝑡 என்பது ∞ இலிருந்து ∞ வரை மற்றும் a என்பது நேர்மறை எண் ஆகும் எனவே ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையைப் பயன்படுத்தி நாம் இங்கே பிரதியிடலாம் எனவே 𝑡 என்பது எண்ணளவு மதிப்பு ஆகும் இதனை நாம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஏனென்றால் நாம் எண்ணளவு மதிப்பைப் பற்றி பேசும்போது t எதிர்மறையாக இருந்தால் அது -t எனவும் t நேர்மறையாக இருந்தால் அது t க்கு சமம் ஆகும் இந்த பண்பை நாம் இங்கே பயன்படுத்தலாம் பகுதி ∞ முதல் 0 வரை t எதிர்மறையாக இருக்கும் எனவே 𝑡 இன் எண்ணளவு மதிப்பை -t எனப் பயன்படுத்துவோம் இது இப்போது 𝑒𝑎𝑡 மாறிவிடும் பின்னர் ஃபோரியர் உருமாற்றத்தின் காரணமாக 𝑒𝑖𝛼𝑡 ஐ பெறுகிறோம் பின்னர் தொகையிடல் 𝑑𝑡 மற்றும் 0 முதல் ∞ வரை உள்ள பகுதியில் 𝑡 என்பது t க்கு சமம் எனவே எங்களிடம் 𝑒−𝑎𝑡 மற்றும் 𝑒𝑖𝛼𝑡 உள்ளது மீண்டும் அதே காரணியை பெறுகிறோம் இப்போது நாம் இரண்டு இடங்களிலும் அடுக்குக்குறியைக் கொண்டிருப்பதால் அவற்றை ஒன்றிணைக்கலாம் பின்னர் முன்பு செய்ததைப் போல எளிதாக தொகையிட முடியும் நம்மிடம் eaiαt உள்ளது இதனை தொகையிட தொகுதியில் 𝑎 𝑖𝛼 என்ற உறுப்பு இருக்கும் அதைப்போலவே e aiαt தொகையிட பகுதியில் 𝑎 𝑖𝛼 என்ற உறுப்பு இருக்கும் பின்னர் நம்மிடம் ∞ முதல் 0 வரை மற்றும் 0 முதல் ∞ வரை உள்ளன எனவே நம்மிடம் 12π மற்றும் 1ai∝ உள்ளது ஏனெனில் 0 ஐ பிரதியிடும்போது மட்டுமே 1 பெறுகிறோம் முதல் நிலையில் நம்மிடம் eai∝t உள்ளது இதில் 𝑡 க்கு −∞ பிரதியிடலாம் எல்லை t ஆனது −∞ க்கு செல்லும் மற்றும் a என்பது நேர்மறை எண் ஆகும் இரண்டாவது நிலையில் t ஆனது ∞ க்கு செல்லும் போது −𝑎 ஐ கொண்டுள்ளோம் எனவே இரண்டு நிலையிலும் அளவு 0 க்கு போகும் ஏனெனில் நாம் 𝑒𝑖𝛼𝑡 ஐ cos 𝛼𝑡 𝑖 sin 𝛼𝑡 என எழுதலாம் இது ஒரு முடிவிலி எண் ஆகும் பின்னர் நம்மிடம் 𝑒𝑎𝑡 உள்ளது இது 0 ஆக இருக்கும் அதனால் நாம் பெறுவது 1ai∝ ஆகும் எனவே எதிர்மறை குறியுடன் கீழ் எல்லையை பிரதியிட நாம் பெறுவது 1 ai∝ ஆகும் இறுதியாக எதிர்மறை குறியை இணைக்கும்போது நாம் 𝑎 𝑖𝛼 மற்றும் 𝑎 𝑖𝛼 பெறுகிறோம் இதனை 2aa22 என்று எழுதலாம் அங்கு 12π காரணி இருக்கும் எனவே ஃபோரியர் மாற்றத்தின் அடுக்குக்குறி சார்பு 𝑒−𝑎|𝑡| ஆகும் இப்போது நாம் டிராக் டெல்டா சார்பு 𝛿𝑡 − 𝑎 ன் ஃபோரியர் உருமாற்றத்தைக் கணக்கிடுவோம் நாம் மீண்டும் a ஐ நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறோம் எனவே டிராக்-டெல்டா சார்பை செவ்வகத் துடிப்புச் சார்பாக கருதலாம் என்பதை நினைவு கூர்வோம் டிராக் டெல்டா சார்பை வரையறுக்க பல்வேறு வழிகள் உள்ளன இச்சூழ்நிலையில் டிராக் டெல்டா சார்பை செவ்வக துடிப்பு சார்பாக கற்பனை செய்து கொள்வோம் அதாவது 𝑡 𝑎 எனும்போது மதிப்பு 0 𝑡 𝑎 𝜖 எனும்போது மதிப்பு 0 மற்றும் 𝑎 ≤ 𝑡 ≤ 𝑎 பகுதியில் மதிப்பு 1 என எடுத்துக்கொள்வோம் எனவே 𝜖 என்பது 0 ஆக போகிறது நாம் 𝜖 என்பது 0 க்கு செல்கிறது என்று எடுத்துக் கொண்டால் செவ்வகத்தின் உயரம் அதிகரிக்கும் நமது ஆர்வம் 𝜖 என்பது 0 க்கு செல்லும் போது என்ன நடக்கும் மற்றும் டிராக் டெல்டா எப்படி வரையறுக்கப்படுகிறது என்பதாகும் இந்நிலையில் உச்சி ∞ க்கு போகிறது ஆனால் டிராக் டெல்டா நிலையில் என்ன சுவாரசியமாக இருக்கிறது என்றால் இதன் பரப்பளவை கணக்கிட்டால் ∈ × 1∈ 1 ஐ பெறுகிறோம் அதாவது 1 ஆகும் அதனால் பரப்பளவு எப்போதும் 1 மற்றும் கட்டுப்படுத்தும் சூழ்நிலையிலும் கூட பரப்பளவு 1 ஆக இருக்கும் எனவே டிராக் டெல்டா சார்பு 𝛿𝜖 இன் கட்டுப்படுத்தும் நிகழ்வாக நாம் கற்பனை செய்வது எப்படி எனவே வரையறையை பயன்படுத்தி டிராக் டெல்டா சார்பின் ஃபோரியர் உருமாற்றத்தை எளிதாக கணக்கிட முடியும் எனவே 𝛿𝑡 − 𝑎 இன் ஃபோரியர் உருமாற்றத்தை நாம் எடுத்துக் கொண்டால் வரையறையின்படி 𝛿𝑡 − 𝑎𝑒𝑖𝛼𝑡 ஐ கொண்டுள்ளோம் மற்றும் டிராக் டெல்டா ன் கட்டுப்படுத்தும் வரையறையைப் பயன்படுத்தினோம் எனவே 𝑎 முதல் 𝑎 𝜖 வரை மதிப்பு 1 உள்ளது பின்னர் 𝜖 என்பது 0 க்கு செல்லும் போது 𝛿 ஐ பெறுகிறோம் எனவே 𝜖 என்பது 0 க்கு செல்லும் போது 1 மற்றும் 𝑒𝑖𝛼𝑡 𝑑𝑡 ஐ கொண்டுள்ளோம் எனவே மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய தொகையிடல் உள்ளது இந்த எல்லையை நாம் பின்பு பார்க்கலாம் முதலில் 1 ஐ தொகையிடலிலிருந்து வெளியே எடுக்கலாம் பின்னர் 𝑒𝑖𝛼𝑡𝑑𝑡 தொகையிட ei∝ti∝ ஐ பெறுகிறோம் பின்னர் நம்மிடம் 𝑎 இலிருந்து 𝑎 𝜖 எல்லைகள் உள்ளன எனவே நம்மிடம் 12π 1 1i∝ மற்றும் ei∝a∈ ei∝a உள்ளது நாம் 𝑡 க்கு 𝑎 𝜖 ஐ பிரதியிடும் போது இந்த எண்ணை பெறுகிறோம் பின்னர் a ஐ பிரதியிடும் போது இரண்டாவது உறுப்பு கிடைக்கிறது இரண்டு இடங்களிலும் ei∝a பொதுவாக இருப்பதால் அதனை வெளியே எடுக்கலாம் நாம் ei∝∈ 1i∝∈ கணக்கிட வேண்டும் இந்நிலையில் இது 1 1 க்கு செல்வதால் 0 ஆகும் இதிலிருந்து நாம் 00 என்ற வடிவதை பெறுகிறோம் எனவே லோபிதாலின் விதியை பயன்படுத்தலாம் இங்கு லோபிதாலின் விதியை பயன்படுத்தினால் ei∝∈ மற்றும் தொகுதியில் 𝑖𝛼 கிடைக்கும் பிறகு 𝑖𝛼 ரத்து செய்யப்படும் எல்லை 𝜖 ஆனது 0 க்கு செல்லும் போது ei∝∈ இன் மதிப்பு 1 ஆகும் இந்த எல்லையின் மதிப்பு 1 ஆக இருக்கும் இதன் பதில் 12πei∝a ஆகும் எனவே இந்த முடிவின் மூலம் நாம் 𝐹 - 1 ஐ கணக்கிடலாம் இங்கு 𝑎 ஐ 0 ஆக எடுத்துக் கொண்டால் நம்மிடம் 12π மற்றும் வலது புறத்தில் 1 இருக்கும் நாம் இப்போது தலைகீழ் எடுக்கும் பொழுது டெல்டா சார்பு 𝛿𝑡 உள்ளது இங்குள்ள 2π ஆனது வலது புறத்திற்கு செல்லும் மற்றும் 1 ன் ஃபோரியர் தலைகீழ் ஆனது வலது புறத்திலுள்ள சார்பு 2π 𝛿𝑡 க்கு சமமாக இருக்கும் ஃபோரியர் மாற்றத்தின் மற்றொரு கணக்கின் சார்பு |𝑡|𝑒−𝑎|𝑡| ஆகும் நாம் ஏற்கனவே 𝑒−𝑎|𝑡| ஐ மதிப்பீடு செய்துள்ளோம் ஆனால் இது வேறுபடுகிறது ஏனெனில் இங்கே | 𝑡 | ஆனது 𝑒−𝑎|𝑡| உடன் இருப்பதைக் காணலாம் எனவே இந்நிலையில் கொடுக்கப்பட்ட சார்பிற்க்கு ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையைப் பயன்படுத்துவோம் மற்றும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் | 𝑡 | என்பது எதிர்மறை t எனும்போது -t மற்றும் நேர்மறை t எனும்போது t என்பதாகும் எனவே இதன் அடிப்படையில் −∞ முதல் 0 வரை | 𝑡 | ஆனது -t ஆகிறது எனவே நாம் அங்கு எதிர்மறை குறி மற்றும் t ஐ பெறுகிறோம் எனவே நாம் 𝑒 𝑎𝑡𝑒𝑎𝑡 𝑒𝑖𝛼𝑡 மற்றும் 𝑑𝑡 ஐ கொண்டுள்ளோம் பின்னர் தொகையிடல் 0 முதல் ∞ வரை மற்றும் 12π நம்மிடம் உள்ளன ஏனெனில் இப்பகுதியில் 0 முதல் ∞ ல் | 𝑡 | என்பது t ஆக இருக்கும் எனவே ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையின் ஒரு பகுதியாக 𝑡𝑒−𝑎𝑡𝑒𝑖𝛼𝑡 உள்ளது முதல் உறுப்பில் 𝑡 −𝑥 என பிரதியிட இதேபோன்ற தொகையிடலை உருவாக்கலாம் முதல் நிலையில் 𝑡 −𝑥 எனும்பொழுது எல்லை −∞ முதல் 0 ஆக மாறும் பின்னர் தொகையிடலில் மேலும் சில மாற்றங்கள் ஏற்படும் மேலும் 𝑑𝑡 என்பது dx ஆக இருக்கும் எனவே அங்கு மற்றொரு எதிர்மறை குறி இருக்கும் ஆனால் ∞ முதல் 0 வரையிலான எல்லைகள் உள்ளன இதனை 0 முதல் ∞ வரை மாற்ற மீண்டும் நாம் ஒரு எதிர்மறை குறியை பெறுகிறோம் நம்மிடம் 0 முதல் ∞ வரை எல்லைகள் உள்ளன 𝑡 க்கு பதிலாக −𝑥 என மாற்றுவோம் இங்கே உள்ள எதிர்மறை குறி ஏற்கனவே முன்னால் இருந்த எதிர்மறை குறியுடன் ஈடுசெய்யப்படும் இப்போது 𝑡 −𝑥 எனும்பொழுது நம்மிடம் 𝑒−𝑎𝑥 மற்றும் 𝑒−𝑖𝛼𝑥𝑑𝑥 உள்ளது இரண்டாவது தொகையிடல் அப்படியே உள்ளது எனவே மீண்டும் 𝑥 க்கு பதிலாக 𝑡 என மாற்றுவோம் நம்மிடம் அதே தொகையிடல் dt மற்றும் நேர்மறை குறியுடன் 𝑒𝑖𝛼𝑡 மற்றும் எதிர்மறை குறியுடன் 𝑒−𝑎𝑡 உள்ளன இப்போது என்ன முதல் ஒன்றில் நம்மிடம் 𝑒−𝑖𝛼𝑡 உள்ளது இதை cos 𝛼𝑡 − 𝑖 sin 𝛼𝑡 என்று எழுதலாம் இரண்டாவது நிலையில் 𝑒𝑖𝛼𝑡 உள்ளது எனவே மீதமுள்ள அனைத்தும் பொருந்தும் நம்மிடம் அதே காரணி 𝑡𝑒−𝑎𝑡 𝑡𝑒−𝑎𝑡 உள்ளது இரண்டு தொகையிடல்களின் முதல் உறுப்பு cos 𝛼𝑡 இரண்டு முறை வருகிறது என்று கருத்தில் கொண்டோம் பின்னர் இரண்டாவது நிலையில் ஒன்றில் எதிர்மறை குறி மற்றொன்றில் நேர்மறை குறி உள்ளது எனவே இந்த இரண்டு தொகையிடலும் ரத்து செய்யப்படும் இங்கே இரு தொகையிடலிலிருந்தும் சைன் தொகையிடல் எதிர் குறியைக் கொண்டிருப்பதால் ரத்துசெய்யப்படும் மேலும் நாம் cos உறுப்பை மட்டுமே பெறுவோம் இதனால் 2 காரணி அங்கு தோன்றும் எனவே நம்மிடம் ஃபோரியர் கொசைன் மாற்றம் உள்ளது நாம் இங்கே ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தின் வரையறை 0te atcos∝tdt ஐ எடுத்துக் கொள்வோம் இங்கே 2 உள்ளது எனவே ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்திலும் இதே காரணி உள்ளது இது துல்லியமாக 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் ஆகும் எவ்வாறாயினும் 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் மாற்றம் என்னவென்று தெரியாது எனவே இந்த சமன்பாட்டைத் தீர்ப்பதன் மூலம் எளிதாகக் கணக்கிடலாம் அல்லது இங்கே மற்றொரு வழியை பயன்படுத்தி கணக்கிடலாம் எனவே 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் 20e atcos∝tdt என்பதை கவனிக்கவும் இதனை எளிதாக கணக்கிட முடியும் மற்றும் முந்தைய கணக்குகளில் இதைச் செய்துள்ளோம் அது 2 aa22 ஆக இருக்கும் எனவே 𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் 2 aa22 என பெறப்படுகிறது இதனை கொண்டிருப்பதன் மூலம் |𝑡|𝑒−𝑎|𝑡| இன் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பெறலாம் அதாவது 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் ஆகும் எனவே நாம் 𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் 2 aa22 க்கு சமம் இதிலிருந்து 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றத்தை எவ்வாறு பெறுவது என்று கணக்கிடுவோம் இந்த உறவை இரு புறத்திலும் a ஐ பொறுத்து வகையிட என்ன நடக்கும் எனவே அவ்வாறு வகையிட 𝑒−𝑎𝑡 ஆனது எதிர்மறை குறியுடன் காரணி t ஐ பெறுகிறோம் அதேபோல் வலது புறத்தையும் வகையிடலாம் எனவே முழு வர்கத்தின் உறுப்பினை ஈவு விதியை பயன்படுத்திக் காணலாம் இதிலிருந்து நாம் பெறுவது 2 2 a2a22 ஆகும் அதாவது 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் என்பதாகும் ஏனென்றால் நாம் இதைப் பார்க்கும் பொழுது இப்போது காரணி2 உடன் 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் ஆகும் நாம் இங்குள்ள எதிர்மறை குறியை வலது புறம் கொண்டு செல்வோம் எனவே 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் எதிர்மறை குறியுடன் சரிசெய்யப்பட்டது இங்கு 2 a2a22 என்பதே ஃபோரியர் கொசைன் உருமாற்றம் ஆகும் எனவே 𝑡𝑒−𝑎𝑡 இன் ஃபோரியர் கொசைன் மாற்றம் விரும்பிய ஃபோரியர் உருமாற்றம் ஆகும் இதனை |𝑡|𝑒−𝑎|𝑡| என மதிப்பிட விரும்புகிறோம் இதுவே ஃபோரியர் கொசைன் மாற்றத்தின் உதவியுடன் நாம் மதிப்பீடு செய்ய விரும்பிய ஃபோரியர் மாற்றம் ஆகும் இந்த எடுத்துக்காட்டில் 𝑒−𝑎|𝑦| இன் ஃபோரியர் தலைகீழ் மாற்றத்தை நாம் காணலாம் எனவே தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தை அடிப்படையாகக் கொண்ட இரண்டு எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் அவை எளிமையானவை இங்கே நாம் 𝑒−𝑎|𝑦| இன் ஃபோரியர் தலைகீழ் மாற்றத்தைப் பெற விரும்புகிறோம் இங்கு a என்பது நேர்மறை எண் ஆகும் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையின்படி நம்மிடம் 12π ∞f∝e i∝xd∝ உள்ளது நாம் இச்சார்பில் fe y என பிரதியிடலாம் பின்னர் தொகையிடல் −∞ இலிருந்து −∞ வரை மற்றும் 𝛼 என்பது எதிர்மறையாக உள்ளது ஏனெனில் மீண்டும் |𝛼| அங்கு உள்ளது அதனால் வீச்சகத்தில் −𝛼 இருக்கும் எனவே இது ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நேர்மறை வீச்சகத்தில் |𝛼| ஆக இருக்கும் இந்த வரையறையுடன் நாம் இரண்டையும் இணைக்கலாம் ஏனெனில் அடுக்குக்குறி சார்புகள் ஆகும் அதாவது 𝑦 − 𝑖𝑥 மற்றும் 𝑦 𝑖𝑥 ஐ இணைக்கிறோம் மேலும் இவை ஒவ்வொன்றும் 𝛼 ஐ பொறுத்து தொகையிடப்படுகின்றன எனவே நம்மிடம்அடுக்குக்குறி உள்ளது பின்னர் தொகுதியில் 𝑦 − 𝑖𝑥 மற்றும் 𝑦 𝑖𝑥 உள்ளன இங்கு 𝛼 ஆனது ∞ க்கு செல்லும் போது 𝑒𝑦−𝑖𝑥𝛼 என்பது 0 க்கு செல்லும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஏனெனில் y என்பது நேர்மறையானது ஆகும் இந்நிலையில் நாம் -y ஐ கொண்டுள்ளோம் இங்கு 𝛼 ஆனது ∞ க்கு செல்லும் போது மீண்டும் 0 ஆகிறது பின்னர் 0 ஆல் நம்மிடம் எளிமைப்படுத்தப்பட்ட வடிவம் உள்ளது நம்மிடம் 𝑖𝑥 உள்ளது மேலும் 𝑦 𝑖𝑥 ஐ எளிமைப்படுத்த காரணி 2 உடன் yx2y2 கொடுக்கிறது எனவே அத்தகைய சார்பின் தலைகீழ் மாற்றத்தைப் பெற தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தின் வரையறையைப் பயன்படுத்திய உதாரணம் இதுவாகும் எனவே 12πa iα2 இன் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தைப் பற்றி நாம் பேசும் கடைசி எடுத்துக்காட்டு இதுவே ஆகும் இங்கே மீண்டும் 𝑎 என்பது நேர்மறையானது என்று எடுத்துக் கொள்வோம் இதனை இரண்டு சார்புகளின் பெருக்கற்பலனாக எழுதலாம் அதாவது 12πa i∝ 12πa i∝ என்பதாகும் இப்போது ஃபோரியர் தலைகீழை இருபுறமும் எடுக்கலாம் எனவே தலைகீழ் என்ன என்பதை கணக்கிட வேண்டும் ஃபோரியர் உருமாற்றத்தின் 𝐹 − 1 ஆனது f இன் ஃபோரியர் மாற்றம் மற்றும் g இன் ஃபோரியர் மாற்றம் 12π மற்றும் f மற்றும் g இன் சுருளின் பெருக்கற்பலனிற்கு சமமாக இருக்கும் என்று கூறும் ஒரு கோட்பாடு உள்ளது என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் இந்த முடிவை இப்போது பயன்படுத்துவோம் இது இரண்டு ஃபோரியர் உருமாற்றங்களின் பெருக்கற்பலன் என்பதால் நாம் இதைப் பயன்படுத்தி ஃபோரியர் தலைகீழைப் பெறுகிறோம் எனவே 𝑓𝑡 என்பது ஃபோரியர் தலைகீழ் ஆகும் பின்னர் மீண்டும் இரண்டாவது ஒன்று 𝑔 ன் ஃபோரியர் தலைகீழ் சார்பு ஆகும் மற்றும் இதனின் சுருளலை காண வேண்டும் நாம் சுருள் கோட்பாட்டின் மூலம் முடிவைப் பெற்றோம் இப்போது கேள்வி என்னவென்றால் 𝐹−1 ன் 12πa i∝ என்பது என்ன நாம் முந்தைய விரிவுரையிலிருந்து நினைவுகூர்ந்தால் 𝑒−𝑎𝑡𝐻𝑡 இன் ஃபோரியர் மாற்றத்தை செய்துள்ளோம் இங்கு 𝐻𝑡 என்பது t இன் ஹெவிசைட் சார்பு ஆகும் இதன் தலைகீழ் 𝑒−𝑎𝑡𝐻𝑡 என்பதை அறியலாம் எனவே நம்மிடம் 𝑒−𝑎𝑡𝐻𝑡 மற்றும் 𝑒−𝑎𝑡𝐻𝑡 உள்ளன இவ்விரண்டின் சுருளல் நமக்கு தேவைப்படுகிறது இப்போது நாம் சுருளலை வைத்து இதை மதிப்பீடு செய்யலாம் நாம் 𝑒−𝑎𝑥𝐻𝑥 ஐ கொண்டுள்ளோம் மற்றும் இந்த மாற்றம் இரண்டாவது நிலையில் −∞ முதல் ∞ வரை இருக்கும் இதனை சுருக்க 𝑒−𝑎𝑥 மற்றும் 𝑒𝑎𝑥 ரத்து செய்யப்படும் இங்கு 𝑒−𝑎𝑡 ஐ வெளியே எடுக்கலாம் ஏனெனில் தொகையிடலானது x ஐ பொறுத்ததாகும் தொகையிடலில் 𝐻𝑥 மற்றும் 𝐻𝑡 𝑥 உள்ளன இங்கு x என்பது எதிர்மறையாக இருக்கும்போது 0 ஆக இருக்கும் இதன் காரணமாக 𝑡 − 𝑥 எதிர்மறையாக இருக்கும்போது இந்த உறுப்பு எதிர்மறையானதாக இருக்கும் பின்னர் இதன் பெருக்கற்பலன் 0 ஆகிவிடும் அதாவது 0 மற்றும் t க்கு இடையில் உள்ள சூழ்நிலையை கொண்டுள்ளோம் எனவே 0 மற்றும் t க்கு இடையில் இருந்தால் மதிப்பு 1 ஆக இருக்கும் இல்லையெனில் தொகையிடலின் மதிப்பு 0 ஆக இருக்கும் இதனைe at2π என்று எழுதலாம் மற்றும் 𝐻𝑡 முக்கியமானது ஏனெனில் a என்பது நேர்மறையாக இருக்கும்போது மட்டுமே தொகையிடல் இருக்கும் பின்னர் 0tdx ன் மதிப்பு 1 ஆகும் நாம் இதை மதிப்பீடு செய்ய t ஐ பெறுகிறோம் எனவே நாம் te at2πH ஐ கொண்டுள்ளோம் இந்த விரிவுரையை உருவாக்க நாம் பயன்படுத்திய குறிப்புகள் இவையாகும் இங்கே நாம் முடிவுக்கு வருவதற்கு ஃபோரியர் மற்றும் பல்வேறு சார்புகளின் தலைகீழ் ஃபோரியர் மாற்றங்களை மதிப்பீடு செய்துள்ளோம் அதில் செவ்வக துடிப்பு சார்பு அடுக்குக்குறி சார்புகள் டிராக் டெல்டா சார்புகள் போன்றவை அடங்கும் எனவே இந்த விரிவுரையை கவனித்திற்கு நன்றி